மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் டிராக்கிங்கிற்கான ஹில் கிளைம்பிங் முறையைப் பற்றி இப்போது விவாதிப்போம் இது மிகவும் வலுவான மற்றும் பிரபலமான முறையாகும் இது ரெபெரென்ஸ் செல்லை பயன்படுத்துவதில்லை இது சாம்பலிங்கை பயன்படுத்துவதில்லை எந்த ரெசிஸ்டிவ் சுவிட்சுகளையும் பயன்படுத்தாது ddt இல்லை டெரிவேட்டிவ் டெர்ம்ஸ் இல்லை இங்கு I மற்றும் V அதாவது டெர்மினல் கரண்ட் மற்றும் டெர்மினல் வோல்டேஜ் மட்டுமே அளவிடப்படுகிறது மேலும் பவரின் கணக்கீட்டின்அடிப்படையில் மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் ஐ ட்ராக்கிங் செய்வதற்கு ஹில் கிளைம்பிங் வழிமுறை பயன்படுத்தப்படுகிறது இந்த முறையின் மூலம் MPPTயை எவ்வாறு அடைவது என்பதை இப்போது பார்ப்போம் முதலில் vT க்கு எதிராக iT பண்பை வரைவோம் எனவே உங்களிடம் IV வளைவு மற்றும் PV வளைவு உள்ளது எனவே PV வளைவைக் கவனியுங்கள் இது நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான வளைவு இது மலையின் வடிவத்தில் உள்ளது பின்னர் ஆப்பரேட்டிங் பாயிண்ட் ஆப்பரேட்டிங் பவர் பாயிண்ட் இந்த திசையிலிருந்து அல்லது இந்த திசையிலிருந்து இந்த மலையை ஏற முயற்சிக்கும் மற்றும் மலையின் உச்சியை அடைய முயற்சித்து அங்கேயே தங்கி விடும் அது எப்படி நடக்கிறது என்று நாம் பார்க்க முயற்சிப்போம் iT மற்றும் vT ஐ நீங்கள் அளவிடுகிறீர்கள் என்று கருதுவோம் மேலும் iT மற்றும் vT பெருக்குவதன் மூலம் பவரை கணக்கிடலாம் எனவே உங்களிடம் பவர் இருக்கிறது இப்போது ஒரு பேஸ் லைனை வரையலாம் இதை நான் P பேஸ் அல்லது பவர் பேஸ் பேஸ் பவர் என்று அழைப்பேன் இப்போது இது ஒரு லிமிடிங் பிளேன் அல்லது லிமிடிங் லைன் இது எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் பார்ப்போம் இங்கே மற்றொரு காம்போநெண்ட் ஒரு டாட் உள்ளது அதற்கு நான் P கரண்ட் என்று பெயரிடுவேன் அடிப்படையில் இது என்னவென்றால் கரண்ட் ஆப்பரேட்டிங் பாய்ண்ட் கரண்ட் ஆப்பரேட்டிங் பவர் பாயிண்ட் மிகவும் அவசியமான ஒன்று மற்றும் P பேஸ் என்பது முந்தைய பவர்களின் சராசரியாகும் எனவே இது மெதுவாக நகரும் பேஸ் ஆகும் இது வேகமாக நகரும் பாயிண்ட் ஆகும் இப்போது இந்த இயக்கத்திற்கு பேஸ் ஐ பிக்ஸ் செய்து இந்த பாயிண்டை நகர்த்தலாம் என்று கருதுவோம் இப்போது பாயிண்ட் ஏன் நகர வேண்டும் நாம் டியூட்டி சைக்கிளை மாற்றுவோம் எடுத்துக்காட்டாக பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் இல் இதே போன்று லோடு லைன் கிடைமட்ட x அச்சு உடன் d 0 லோடு லைன் செங்குத்து Y அச்சு உடன் d 1 இருப்பதை நாம் பார்த்தோம் எனவே நான் 0 முதல் 1 வரை d ஐ மாற்றினால் நீங்கள் ஆப்பரேட்டிங் பாயிண்ட் நகர்வதைக் காண்பீர்கள் மேலும் ஆப்பரேட்டிங் பவர் பாயிண்ட்டும் அப்படியே நகரும் எனவே d அதிகரிக்கிறது என்று சொன்னால் ஆப்பரேட்டிங் பாயிண்ட் இடதுபுறமாக நகரும் ஆகவே இது இடதுபுறமாக நகரும் தருணத்தில் இது P வழிகளின் லைனை என்கவுண்டர் செய்யும் அதாவது டாக்கில் எபெக்ட் ஆகும் என்று சொல்லலாம் டியூட்டி சைக்கிள் இப்போது ஒரு திசையில் நகரத் தொடங்குகிறது அதேபோல் ஆப்பரேட்டிங் பாயிண்ட்டும் வலதுபுறமாக நகரும் எனவே டியூட்டி சைக்கிள் தலைகீழாக மாறும் எனவே ஆப்ப ரேட்டிங் பாயிண்ட் இவ்வாறு தொடங்கும் மற்றும் ஆப்பரேட்டிங் பவர் பாயிண்ட் வலதுபுறம் நகரத் தொடங்கும் எனவே இது இப்படி நகரும் மற்றும் இது மீண்டும் பேஸ்லைன் P பேஸ் ஐ என்கவுண்டர் செய்வதால் ஒரு டாக்லிங்க் எபெக்ட் ஏற்பட்டு d தலைகீழாக மாறும் எனவே d தலைகீழாக மாறுவதால் இப்போது ஆப்பரேட்டிங் பாயிண்ட் இடதுபுறமாக நகரும் எனவே இது இப்படி நகரத் தொடங்குகிறது எனவே இந்த வழியில் மீண்டும் இந்த P பேஸ் ஐ என்கவுண்டர் செய்யும்போது டியூட்டி சைக்கிளில் ஒரு டாக்லிங்க் எபெக்ட் ஏற்பட்டு டியூட்டி சைக்கிள் மாற்றத்தின் திசையை நகர்த்தி விடும் அது மீண்டும் வலதுபுறம் நகரத் தொடங்குகிறது இப்போது P பேஸ் மெதுவாக நகர்கிறது P கரண்டை போல வேகமாக அல்ல ஆனால் மெதுவாக P கரண்டை பிடிக்க முயற்சிக்கிறது எனவே P கரண்ட் மேலே நகர்கிறது என்றும் அதேபோல் P பேஸ் அதனை பிடிக்க மெதுவாக நகர்கிறது என்றும் சொல்லலாம் இது ஒரு ஸ்னாப்ஷாட் இந்த இடத்தில் P பேஸ் உள்ளது இங்கே P கரண்ட் உள்ளது மற்றும் P கரண்ட் வேகமாக நகர்கிறது மேலும் அது வேகமாக நகர்ந்து மறுமுனையை அடைகிறது என்று சொல்லலாம் அது P பேஸ் லைனை அடையும் தருணம் எப்போதும் டியூட்டி சைக்கிளின் டாக்லிங்க் ஆக இருக்கும் இப்போது டியூட்டி சைக்கிள் மற்றொரு திசையில் நகர்கிறது எனவே இது தலைகீழ் திசையில் நகர்கிறது என்று சொல்லலாம் P பேஸ் இன்னும் P கரண்டை பிடிக்க முயற்சிக்கிறது மேலும் டியூட்டி சைக்கிள் P பேஸ் லைனை அடையும் வரை தொடர்ந்து நகர்ந்து மீண்டும் டாக்கில்ஸ் ஆகி திசையை மாற்றுகிறது இது நிகழ்கிறது பின்னர் P பேஸ்லைன் P கரண்டை மெதுவாகப் பிடிக்க முயற்சிக்கிறது மேலும் இந்த வழியில் P கரண்ட் ஃபாஸ்ட் ஆப்ப ரேட்டிங் பாயிண்ட் பவர் மலையின் உச்சியைச் சுற்றி ஒரு அம்பு பகுதிக்குள் கட்டுப்பாட்டைப் பெற முயற்சிக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் மற்றும் பீக் பவர் பாயிண்ட் இன் அருகிலும் மற்றும் அதனை சுற்றியும் இதன் மூலம் மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் டிராக்கிங்கை அடைகிறது எனவே P பேஸ் P கரண்டை பிடிக்க முயற்சிக்கும் மற்றும் P கரண்ட் இன் ஊசலாட்டத்தைக் குறைக்க முயற்சிக்கும் மற்றும் முடிந்தவரை மேக்ஸிமம் பவர்பாயிண்ட் உடன் நெருக்கமாக இருக்க முயற்சிக்கும் எனவே ஹில் கிளைம்பிங் முறைக்கு ஒரு பிளாக் ஸ்கீமாட்டிக்கை உருவாக்க முயற்சிப்பதில் இது தான் லாஜிக் ஆகும் இப்போது ஒரு மல்டி ப்ளேயரை வரைவோம் மல்டி பிளேயரின் இரண்டு இன்புட்டுகள் ஒன்று iT PV பேனலின் டெர்மினல் கரண்ட் மற்றும் vT PV பேனலின் டெர்மினல் வோல்டேஜ் இதன் பெருக்கல் பலனாக பவர் P கிடைக்கும் இப்போது இந்த பவர் P நான் அதை இரண்டு பிளாக்குகள் வழியாக அனுப்புவேன் ஒரு பிளாக் ஸ்லோ பில்டர் என்று அழைக்கப்படுகிறது அதாவது இந்த பில்டர் மிகப் பெரிய டைம் கான்ஸ்டன்டை கொண்டுள்ளது இதை மிகப் பெரிய RC டைம் கான்ஸ்டன் என்று சொல்லலாம் நான் மற்றொரு பில்டர் வழியாக பவரை அனுப்புகிறேன் அதை ஃபாஸ்ட் பில்டர் என்று அழைப்பேன் நான் இதை ஃபாஸ்ட் பில்டர் என்று அழைப்பதற்கான காரணம் என்னவென்றால் இங்கு லோ டைம் கான்ஸ்டன்டை கொண்டுள்ளது அதாவது இங்கு RC இன் மதிப்பு மிக குறைவாக உள்ளது இதனால் இது ஸ்லோ பில்டரை விட வேகமாக உள்ளது எனவே மெதுவான ஒன்றை இந்த P பேஸ் லைனுக்கு ஒத்த P பேஸ் என்று அழைப்பேன் மேலும் வேகமான ஒன்றை P கரண்ட் அழைப்பேன் இது நகரும் ஆப்பரேட்டிங் பாயிண்ட் டாட்டுக்கு ஒத்திருக்கும் இப்போது இந்த இரண்டையும் நான் ஒரு கம்பரட்டர் வழியாக அனுப்புவேன் மேலும் நான் மற்றும் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி க்கு P பேஸ் மற்றும் க்கு P கரண்ட்தருகிறேன் பின்னர் கம்பரட்டர் இன் அவுட்புட்டை டாக்கில் ஃபிளிப் ஃப்ளாப்பில் கொடுக்கிறேன் மற்றும் இதை எஜ் ட்ரிக்கர் டாக்கில் ஃபிளிப் ஃப்ளாப் ஆக செய்யப் போகிறேன் என்று சொல்லலாம் இதன் அவுட்புட் Q வை ஒரு பில்டரில் கொடுக்கிறேன் மற்றும் பில்டரின் அவுட்புட் ஒரு ட்ரையாங்கிள் கேரியருடன் ஒப்பிடப்படுகிறது இதன் அவுட்புட் PWM தவிர வேறு ஒன்றும் இல்லை இது பேனல் உடன் இணைக்கப்பட்ட DC DC கன்வெர்ட்டர் இன் டியூட்டி சைக்கிள் இன்புட்டிற்கு செல்கிறது எனவே இப்போது கம்பரட்டரின் அவுட்புட்டில் இந்த வேவ் ஃபார்மை பார்ப்போம் இப்போது கம்பரட்டரில் நாம் P பேஸ் மற்றும் P கரண்டை ஒப்பிடுகிறோம் பெரும்பாலும் P கரண்ட் ஆனது P பேஸ் ஐ விட அதிகமாகும் எனவே அதாவது மைனஸுக்கு வழங்கப்பட்ட P கரண்ட் அவுட்புட் குறைவாக இருக்கும் இப்போது இந்த ஆப்ரேஷன் ஆம்ப்ளிபையர் ஒரு VCC 0 வை பவர் சப்ளை ஆக கொண்டுள்ளது எனவே P கரண்ட் P பேஸ் க்கு கீழே செல்லும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் கம்பரட்டர் இன் அவுட்புட் 0 ஆக இருக்கும் என்பதை நீங்கள் பெரும்பாலும் பார்ப்பீர்கள் இது P பேஸ் க்கு கீழே செல்லும் போது இந்த கம்பரட்டர் இன் அவுட்புட் அதிகமாகி பின்னர் அது உடனடியாக குறைந்துவிடும் ஏனெனில் டியூட்டி சைக்கிளில் மாற்றம் ஏற்பட்டு P கரண்ட் மீண்டும் மேலே செல்கிறது ஏன் ஒரு மாற்றம் உள்ளது அதை விரைவில் பார்ப்போம் இப்போது இது இந்த பாணியில் செயல்படுகிறது என்று சொல்லலாம் எனவே இந்த P கரண்ட் மறுபுறம் சென்று P பேஸ் ஐ தாக்கும் போது மீண்டும் அது கீழே செல்லும் பின்னர் கம்பரட்டர் இன் அவுட்புட் அதிகமாகி மற்றும் சிறிது நேரம் கழித்து மீண்டும் மெதுவாகச் செல்லும் மற்றும் ட்யூட்டி சைக்கிள் பின்னடையும் மற்றும் P கரண்ட் பின்னோக்கு திசையில் நகரும் எனவே இங்கே இந்த கட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் வேவ் ஃபார்ம் இதுவே இப்போது எப்படி டாக்கில் ஃபிளிப் ஃப்ளாப்பை எட்ஜ் ட்ரிக்கர் ஆக மாற்றுவது என்று நாங்கள் சொல்கிறோம் எனவே ரைசிங் எட்ஜ் ஒரு ட்ரிக்கர் ஆக பயன்படுத்தப்படும் என்று சொல்லலாம் இப்போது இதை நான் எக்ஸ்டெண்ட் செய்கிறேன் பின்னர் இதையும் பிளாட் செய்கிறேன் ஆகவே ரைசிங் எட்ஜ் கொண்டிருப்போம் அவுட்புட் Q அதிகமாக உள்ளது என்று சொல்வோம் மேலும் ரைசிங் எட்ஜ் இருக்கும்போது அது குறைவாக டாக்கில் ஆகிறது மீண்டும் இந்த ஆப்பரேட்டிங் பாயிண்ட் P பேஸ் இன் மறுபுறத்தில் இருக்கும்போது ரைசிங் எட்ஜ் இதை டாக்கில் செய்கிறது மற்றும் அது போலவே டாக்கிலிங்க் ஆகிக்கொண்டே இருக்கிறது எனவே இந்த கட்டத்தில் இது வேவ் ஃபார்ம் மற்றும் பில்டரின் அவுட்புட் பற்றி என்ன எனவே இந்த வேவ் ஃபார்ம் ஃபில்டர் செய்யப்படுகிறது எனவே அதை வரையலாம் இந்த வேவ் ஃபார்மை நான் இங்கே மீண்டும் செய்யப் போகிறேன் என்பதை நீங்கள் காண்பீர்கள் இது இதன் பில்டர்டு வெர்ஷன் எனவே பில்டரின் அவுட்புட் 1 வரை உயர்ந்து பின்னர் 0 ஆக குறைந்து மீண்டும் 1 வரை உயர்ந்து மற்றும் இதேபோல் தொடர்வதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இந்த பகுதியைப் பார்த்தால் இது ரைசிங் அப் அதாவது ட்ரையாங்கிளுக்கும் பின்னர் டியூட்டி சைக்கிளுக்கும் கொடுக்கப்படுவது எனவே இது ரைசிங் அப் ஆக இருப்பதால் டியூட்டி சைக்கிள் அதிகரித்து வருகிறது எனவே டியூட்டி சைக்கிள் அதிகரித்து வருவதால் ஆப்பரேட்டிங் பாயிண்ட் இடதுபுறமாக நகர்கிறது எனவே அது இங்கே இடதுபுறமாக நகர்கிறது இந்த கட்டத்தில் இது கீழே போய்விட்டது மற்றும் இங்கே ஒரு டாக்கில் உள்ளது இது குறையும் போது நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது அதாவது இப்போது பில்டரின் அவுட்புட் குறைந்து கொண்டிருக்கிறது இதன் விளைவாக டியூட்டி சைக்கிளும் குறைத்து வருகிறது டியூட்டி சைக்கிள் குறைவதால் இது வலதுபுறம் நகருகிறது எனவே அது மீண்டும் வலதுபுறம் செல்லத் தொடங்கும் போது அந்த இடத்தில் மீண்டும் சென்று அடைவதால் ஒரு டாக்கில் ஆவதை நீங்கள் காண்பீர்கள் மேலும் இந்த பில்டரின் அவுட்புட் அதிகரிக்கிறது டியூட்டி சைக்கிள் அதிகரித்து மீண்டும் டாக்கில் ஆகிறது எனவே அது இடது பக்கம் நகர்கிறது எனவே இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது மற்றும் ஆப்பரேட்டிங் பாயிண்ட் முன்னும் பின்னுமாக இதேபோல் நகர்ந்துகொண்டே இருக்கிறது அதே நேரத்தில் இங்குள்ள இந்த P பேஸ் P கரண்டை முக்கோன வாக்கில் நகர்ந்து மெதுவாக பிடிக்கிறது இதன் மூலம் இந்த P கரண்டை குறுகிய மற்றும் குறுகிய பகுதிக்குள் அதன் உச்சியை அடையும் வரை லாக் செய்கிறதுஇந்த வழியில் மேக்ஸிமம் பவர் பாயின்ட் டிரேக்கிங் அடையப்படுகிறது